வணக்கம் இப்போது ஃபேஸ் டையக்ரம்ஸ் மற்றும் ஸ்டேபில் ஃபேஸ் என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் மெட்டீரியல்களை புரிந்துகொள்வதில் இது மிக முக்கியமான நிலையாகும் ஏனெனில் ஒரு சிஸ்டத்தில் எது சாத்தியம் மற்றும் எது நிலையானதாக இருக்கம் என்பதைக் கூறுகிறது எனவே சிறிது நேரம் செலவழித்து அது என்ன என்பதைப் புரிந்துகொண்டு அதைப் பயன்படுத்துவது பற்றி விவாதிப்போம் இதை கற்றலின் நோக்கம் என்னவென்றால் ஃபேஸ் டையக்ரம்ஸ் என்ன என்பது பற்றியும் இக்விலிபெரியம் ஃபேஸின் முக்கியத்துவம் என்ன என்பதையும் பார்ப்போம் மேலும் நானோஸ்கேலின் ஃபேஸ் டையக்ரம்ஸின் தொடர்பு என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் ஃபேஸ் டையக்ரம்ஸ் மற்றும் ஃபேஸின் ஸ்திரத்தன்மை பற்றிய விவரங்களை இங்கே மிகச் சுருக்கமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உண்மையில் சர்வதேச அளவில் நாம் மெட்டல்ஜிகல் இன்ஜினியரிங் அல்லது மெட்டீரியல் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு எடுத்துக்கொண்டால் இவை முழுமையான படிப்புகள் இங்கு நாம் 40 விரிவுரைகளைப் பார்க்க 40 மணிநேரம் செலவழிக்கிறோம் இதை மிக விரிவாகப் பார்க்கலாம் மேலும் பிற கோர்ஸ்கள் உள்ளன நம்மை பொறுத்தவரை இது மிகவும் பொருத்தமானது நாம் உண்மையில் அந்த பின்னணியை தெரிந்து கொள்ள விரும்பினால் அந்த கோர்ஸ்களைப் படிக்க வேண்டும் இங்கே அது என்ன என்பதற்கான விரைவான கண்ணோட்டத்தை நாம் பார்போம் நானோ பொருட்களின் கண்ணோட்டத்தில் நாம் அதை திறம்பட பயன்படுத்த முடியும் மேலும் இது விவாதத்தை முழுமையாக்க உதவுகிறது எனவே அதைப் பார்ப்பதற்கு நாம் சிறிது நேரம் செலவிடுவோம் நாம் ஒரு மெட்டீரியலைப் பார்க்கும்போது அதை சில இறுதிப் பயன்பாட்டிற்கு உபயோகபடுத்த முயற்சிக்கிறோம் எனவே இது அடிப்படையில் எதை வ்ழியுறுத்துகிறது என்றால் மெட்டீரியல் சயின்ஸ் என்பது இறுதியில் நமக்கான பயன்பாட்டினைக் கொண்டுள்ளது நாம் விரும்பும் ஒரு மெட்டீரியலைப் பற்றி தெரிந்துக்கொள்வதற்கு அதன் பண்புகள் மற்றும் அம்சங்களை சில ஸ்பேசிஃபிக்கேஷன் விவரிக்கின்றன இது சில செயல்பாடுகளைச் செய்ய நமக்கு உதவும் அது நம்முடைய இறுதிப் பயன்பாட்டை அறிய உதவும் அந்த இறுதிப் பயன்பாட்டிற்கு வருவதற்கு அதை சரியான முறையில் அணுகி அதனை பயன்படுத்த வேண்டும் அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிஸ்டத்தில் தெர்மொடைனமிக்ஸின் மாற்றங்கள் என்ன என்பதை நாம் பொதுவான வரிசையில் புரிந்துகொள்ள வேண்டும் நாம் சிஸ்டத்தின் தெர்மொடைனமிக்ஸ் என்ன என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் நாம் புரிந்துகொள்ளும் தெர்மொடைனமிக்ஸின் அடிப்படையில் சிஸ்டத்தின் சமநிலையில் இருக்கும்போது என்ன செய்யும் என புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அதை ஏதேனும் ஒரு இடத்தில் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் இது ஒரு விமான இயந்திரத்தில் ஒரு டர்பைன் பிளேடாக இருக்கிறது நம்மிடம் சில மெட்டீரியல்கள் அமைப்பு உள்ளது அவை விமான இயந்திரத்திற்கு டர்பைன் பிளேடாக பயன்படுத்தப்படலாம் அந்த அமைப்பை நாம் இங்கு பார்க்கிறோம் இது தெர்மொடைனமிக்ஸ் மற்றும் அந்த டர்பைன் பிளேடின் செயல்பாட்டு நிலைமைகளின் கீழ் அந்த அமைப்பின் சமநிலை நிலை என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனவே டர்பைன் பிளேடு அந்த இயந்திரத்தின் பிரதானமாகும் எனவே அது எந்த அழுத்தத்தைப் பார்க்கப் போகிறது எந்த வெப்பநிலையைப் பார்க்கப் போகிறது அந்த நிலைமைகளின் கீழ் சமநிலை நிலை அடைகிறது எனப் பார்க்கலாம் எனவே இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று முந்தைய வகுப்பில் நாம் விவாதித்தபடி சிஸ்டம் பல முறை சமநிலையற்ற நிலையில் இருக்கக்கூடும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இந்த அமைப்பையும் நாம் கவனித்து இந்த அமைப்பினுள் ஒரு சமநிலையற்ற நிலை இருக்கிறதா என்பதைக் கருத்தில் கொள்ள வேண்டும் இது டர்பைன் பிளேடுக்கு மிகவும் விரும்பத்தக்கது எனவே இந்த சமநிலையற்ற நிலையை நோக்கி சிஸ்டமை இயக்க முடியுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் அந்த மெட்டீரியலை செயல் படுத்தும்போது நாம் அதை சமநிலையற்ற நிலைக்கு இயக்குகிறோம் எனவே இதன் முடிவில் இதை அறிந்துகொள்வதன் மூலம் இந்த திசையில் செல்வதன் விளைவாக நாம் ஒரு மைக்ரோஸ்ட்ரக்சரைப் பெறலாம் எனவே ஒரு மைக்ரோஸ்ட்ரக்சர் என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் மைக்ரோஸ்ட்ரக்சரானது ஒரு பொருள் அதன் இறுதி பயன்பாட்டில் என்ன பண்புகளை அது பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது அதுதான் காரணம் விளைவு வகை ஃப்லோ சார்ந்தது ஆகும் எனவே நம்மால் தெர்மொடைனமிக்ஸ் சமநிலை சமநிலை இல்லாதது அவற்றுக்கிடையே நாம் என்ன விரும்புகிறோம் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும் பின்னர் இதன் காரணமாக சில மைக்ரோஸ்ட்ரக்சர் விளைகிறது பின்னர் அந்த மைக்ரோஸ்ட்ரக்சர்லிருந்து நாம் சில பண்புகளைப் பெறலாம் இதுவே நாம் மெட்டீரியல்களைக் கையாள வேண்டிய வரிசை ஆகும் மேலும் மைக்ரோஸ்ட்ரக்சர் என்றால் என்ன மைக்ரோஸ்ட்ரக்சர் வெறுமனே என்ன ஃபேஸ்கள் உள்ளன என்பதைக் குறிக்கிறது ஒரு ஃபேஸ் என்பது ஒரு மெட்டீரியலின் பண்புகள் ஒரே மாதிரியாக இருக்ககூடிய ஒரு பகுதி மேலும் அடிப்படையில் நம்மிடம் இருக்கும் சில ஃபேஸ்கள் மற்றும் அதைப் பற்றிய தொழில்நுட்ப வரையறை இருக்கலாம் நாம் அவற்றை வெவ்வேறு விகிதங்களில் வைத்திருக்க முடியும் இது வெறும் இரும்பு மட்டுமல்ல இரும்பு கார்பைடாக இருக்கலாம் அல்லது அது போன்ற வேறொன்றாகவும் இருக்கக்கூடும் எனவே நம்மிடம் ஒரு ஃபேஸின் வரையறை மற்றும் அந்த ஃபேஸ்கள் அதன் விகிதம் உள்ளது நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபேஸ்களைக் கொண்டிருக்கலாம் எனவே இதில் 50 மற்றும் 50 அல்லது இந்த 80 இல் 20 நம்மிடம் மூன்று வெவ்வேறு ஃபேஸ்கள் இருக்கலாம் அந்த ஃபேஸ்களின் ஒப்பீட்டு விகிதம் எவ்வாறு உள்ளது என்பது முக்கியமான தகவல் மேலும் அவை எவ்வாறு டிஸ்ட்ரிப்யுசன் செய்யப்பட்டு இருக்கின்றன அவை ஒரே மாதிரியாக டிஸ்ட்ரிப்யுசன் செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது ஒரு ஃபேஸ் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அமைந்துள்ள சிறிய துகள்களின் வடிவத்திலும் மற்ற ஃபேஸ் ஒரு பெரிய ஃபேஸாகவும் மேலும் இது பெரும்பாலான இடங்களை ஆக்கிரமிக்கிறதாகவும் இருக்கிறது பெரிய பிரிவுகளில் ஒரு ஃபேஸும் அந்த பெரிய ஃபேஸின் இரண்டு துகள்களுக்கு இடையிலான எல்லையில் நம்மிடம் இரண்டாவது ஃபேஸ் இருந்தால் அது டிஸ்ட்ரிப்யுசன் என்று அழைக்கப்படுகிறது மைக்ரோஸ்ட்ரக்சர் என்பது தற்போதுள்ள ஃபேஸ்கள் என்ன அந்த ஃபேஸ்களின் ஒப்பீட்டு அளவு என்ன அவை எவ்வாறு டிஸ்ட்ரிப்யுசன் செய்யப்படுகின்றன என இவை அனைத்தையும் உள்ளடக்கியது எனவே இது ஒரு மைக்ரோஸ்ட்ரக்சரின் யோசனையாகும் அதுதான் இங்கே உள்ளது தெர்மொடைனமிக்ஸ் நமக்கு கைனடிக்ஸுடன் தொடர்புபடுத்தக்கூடிய சமநிலையைப் பற்றிய ஒரு யோசனையைத் தருகிறது எனவே நாம் உண்மையில் சமநிலையை அடைகிறோமா அல்லது சமநிலையற்ற நிலையை அடைகிறோமா என்பதை நாம் காணலாம் மேலும் அதைப் பொறுத்தவரை மைக்ரோஸ்ட்ரக்சர் என்ன என்பதை பற்றியும் அதை நாம் இங்கே காண்கிறோம் பின்னர் அந்த மைக்ரோஸ்ட்ரக்சரிலிருந்து நாம் சில பண்புகளைப் பெறலாம் மேலும் நாம் அந்த பொருளை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் இப்போது நானோஸ்கேலின் தாக்கம் என்ன எனவே நானோஸ்கேலின் தாக்கம் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் நாம் பார்ப்பது என்னவென்றால் நானோஸ்கேல் மிகவும் அடிப்படை மட்டத்தில் நம்மை பாதிக்கத் தொடங்குகிறது ஏனெனில் இது அமைப்பின் தெர்மொடைனமிக்ஸை திறம்பட பாதிக்கத் தொடங்குகிறது முந்தைய வகுப்பில் நான் குறிப்பிட்டது போல இது எந்த அடிப்படை அர்த்தத்திலும் தெர்மொடைனமிக்ஸ் மாறாது என்பது பொதுவான கருத்தாகும் மேக்ரோஸ்கோபிக் பொருட்களின் தெர்மொடைனமிக்ஸைப் பார்க்கும்போது அதில் நானோஸ்கேல் அளவில் மெட்டீரியல்கள் இருக்காது பின்னர் நமக்கு எந்தவிதமான பொருத்தமும் இல்லாத அல்லது மதிப்பில் மிகக் குறைவு என்று சில டெர்ம்ஸ்கள் உள்ளன எனவே அந்த டெர்ம்ஸ்களை நாம் புறக்கணிக்கிறோம் ஆனால் நாம் நானோஸ்கேலுக்குச் செல்லும்போது நாம் புறக்கணித்த சில டெர்ம்ஸ்கள் உண்மையில் சில குறிப்பிடத்தக்க மதிப்பைக் கொண்டிருக்கின்றன ஆகவே அவை தெர்மொடைனமிக்ஸ் சமன்பாட்டிலிருந்து நாம் பெறும் முடிவைப் பாதிக்கின்றன தெர்மோடைனமிக் சமன்பாடு சரியாகவே உள்ளது ஆனால் நாம் ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளினிமித்தம் சில கூடுதல் மதிப்பைப் பெறுகிறோம் பின்னர் அது நமக்கு கிடைக்கும் முடிவைப் பாதிக்கத் தொடங்குகிறது நானோஸ்கேல் முன்னிலையில் திடீரென்று நம்முடைய சமநிலை மாறுகிறது இதுவே நானோ மெட்டீரியல்களைப் பார்த்தால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பொதுவான விஷயமாகும் இதைப் பற்றி தெர்மொடைனமிக்ஸ் புத்தகத்தில் பெரிதாக ஒரு பொது அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை தெர்மொடைனமிக்ஸில் பெரும்பாலான புத்தகங்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்த்திருப்போம் ஏனெனில் தெர்மொடைனமிக்ஸ் இது ஒரு உன்னதமான தலைப்பாகும் அவை அனைத்தும் சிறந்த புத்தகங்கள் அவை அனைத்தும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவை அல்லது அதிகமாக எழுதப்பட்ட பாரம்பரியமான சிறந்த புத்தகங்களில் இதுவும் உண்டு மேலும் இதுவே நாம் கற்றுக் கொள்ளும் புத்தகம் மறுபுறம் நானோ தொழில்நுட்பத்தின் முழுத் துறையும் உண்மையில் கடந்த 20 ஆண்டுகளில் மட்டுமே வந்துள்ளது என்பதை நாம் காண்கிறோம் நானோ தொழில்நுட்பத்தின் இந்த யோசனைக்கு நாம் அனைவரும் திடீரென்று மிகவும் கவனிப்புடன் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் மேலும் நானோ மெட்டீரியல்களுடன் பணிபுரியக்கூடிய இந்த வாய்ப்பையும் பயன்படுத்த வேண்டும் தெர்மொடைனமிக்ஸில் உள்ள புத்தகங்கள் பொதுவாக மேக்ரோ அளவில் இருந்த துகள்கள் அல்லது மேக்ரோ அளவில் மைக்ரோஸ்ட்ரக்சர் அமைப்பு கொண்ட மேக்ரோ அளவு துகள்களைப் பற்றி விவ்ரிக்கின்றன நம்மிடம் உண்மையில் எந்த நானோ அளவிலான பொருட்களும் இல்லை எனவே சமன்பாடுகளை எழுதியபோது பாரம்பரியமாகப் பார்க்கும் சிஸ்டம்களைப் பார்த்தபோது சிறிய அளவிலான தாக்கத்தை ஏதும் காணமுடியவில்லை ஏனென்றால் அவை சிறிய அளவிலான சிஸ்டம்களுடன் வேலை செய்யவில்லை பெரிய அளவிலான சிஸ்டம்களை பாதிக்கும் அந்த டெர்ம்ஸ்களை மட்டுமே கவனம் செலுத்திகிறோம் அப்படிதான் சமன்பாட்டை எழுதிகிறோம் இப்போது நானோ மெட்டீரியல்களைப் பார்க்கும்போது அசல் சமன்பாட்டில் இருந்திருக்கக்கூடிய சில கூடுதல் டெர்ம்ஸ்கள் புறக்கணிக்கப்பட்டன அவை குறைவான மதிப்புகளைக் கொண்டிருப்பதால் புறக்கணிக்கப்பட்டன என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் இப்போது குறிப்பிடத்தக்க மதிப்புகள் உள்ளன எனவே நாம் அவற்றைச் இதனுடன் சேர்க்கிறோம் நானோஸ்கேல் தெர்மொடைனமிக்ஸை பாதிக்கிறது ஏனெனில் இது சமநிலையை பாதிக்கிறது இது மைக்ரோஸ்ட்ரக்சரைப் பாதிக்கிறது மேலும் இது மைக்ரோஸ்ட்ரக்சரைப் பாதிப்பதால் அதன் பண்புகளை பாதிக்கிறது மேலும் நாம் நானோஸ்கேலுக்குச் செல்வதற்கும் அதுவே காரணம் நாம் திடீரென்று அதே காம்போசிஷன் கொண்ட மெட்டீரியல்களைக் கொண்டிருப்பதால் நமக்கு முன்பு கொடுக்காத சில சிறந்த பண்புகளை தருகிறது இந்த வகுப்பில் நானோ தொழில்நுட்பத்தின் முழு யோசனையும் பார்க்கலாம் தெர்மொடைனமிக்ஸ் அம்சத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது பற்றியும் பார்க்கலாம் எனவே வேறு சில சிஸ்டம்களில் உள்ள சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் ஆனால் வேறு எந்த சிஸ்டம்களிலும் நாம் அந்த அணுகுமுறையை எடுத்துக் கொண்டால் நானோஸ்கேலில் இருந்து தெர்மொடைனமிக்ஸில் என்ன பாதிப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இதுவே அந்த யோசனை நாம் எவ்வாறு குறிப்பிடுகிறோம் தெர்மொடைனமிக்ஸ் என்ன குறிக்கிறது எனவே இதைதான் நாம் இங்க உரையாற்ற விரும்புகிறோம் எனவே பொதுவாக ஃபேஸ் டையக்ரம்களைப் பயன்படுத்தி அதைச் செய்கிறோம் எனவே ஃபேஸ் டையக்ரம்களைப் பயன்படுத்துகிறோம் சமநிலையின் தெர்மொடைனமிக்ஸ் கருத்துக்களைப் பற்றி நாம் பார்க்கிறோம் எல்லா ரியாக்சன்களும் ஏற்படுவதற்கு நாம் போதுமான நேரத்தை வழங்கி என்ன நடக்கப் போகிறது என்பதைப் பார்க்கலாம் அது இறுதியாக ஓய்வு நிலையை அடைந்தது சாத்தியமான அனைத்து ரியாக்சன்களையும் செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்துக்கொள்ளலாம் 100 ஆண்டுகளாக நாம் ஒரு பரிசோதனையை நடத்தப் போவதில்லை ஆனால் பொதுவாக அந்த வகையான நேர அளவை நாம் நினைத்துப் பார்த்தால் அது என்ன செய்யும் என்று எல்லையற்ற நேரத்தைக் கொடுத்தால் அது இதைத்தான் செய்யும் இது ஃப்ரீ எனர்ஜி மாற்றத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது மற்றும் சிஸ்டம் மாற்றியமைக்கக்கூடிய மிகக் குறைந்த ஃப்ரீ எனர்ஜி எது எனவே சிஸ்டத்தின் சமநிலை நிலையே ஆகும் பின்னர் நாம் சிஸ்டத்தின் சமநிலை நிலையை முடிவு செய்தவுடன் நம்மிடம் பல கம்போசிஷன்கள் உள்ளன சிஸ்டம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கம்போசிஷன்களையும் சிஸ்டத்தின் சமநிலை நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் பின்னர் நாம் அந்த தகவல்களை ஒரே வரைபடமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த வரைபடமே இந்த ஃபேஸ் டையக்ரம் ஆகும் மேலும் இது ஒரு சிஸ்டத்தின் தெர்மொடைனமிக்ஸை மிக நேர்த்தியாகப் கூறுகிறது ஃபேஸ் டையக்ரம்களைப் பற்றி நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நானோஸ்கேல் அதற்கு என்ன செய்கிறது என்பதைப் புரிந்துகொண்டு பின்னர் பார்ப்போம் எனவே அதைச் செய்ய காப்பர் நிக்கல் ஃபேஸ் டையக்ரம்ஸின் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஃபேஸ் டையக்ரம்ஸ் நமக்கு என்ன வழங்குகிறது என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் அதற்கு நானோஸ்கேல் எப்படி உதவும் என்று நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் எனவே இது ஒரு சுவாரஸ்யமான ஃபேஸ் டையக்ரமாகும் ஏனெனில் இது பார்ப்பதற்கு மிக எளிதானதாக இருக்கிறது நம்மிடம் இருக்க வேண்டியது என்னவென்றால் வெப்ப நிலை மற்றும் கம்போசிஷன் இருக்க வேண்டும் எனவே இது y அச்சின் இருபுறமும் வெப்ப நிலை மற்றும் நாம் தூய காப்பருடன் தொடங்குவோம் எனவே இது எடை நிக்கல் மேலும் எடை நிக்கலை அதிகரிக்கலாம் இது 0 நிக்கல் இது பாதி அளவு அதனால் இது 50 நிக்கல் மற்றும் இது 100 நிக்கல் நாம் இந்த வழியில் இது 75 ஆகும் இங்கே 1 மீட்டர் குறி மற்றும் 25 ஐ வைக்கிறோம் இதுதான் நம்மிடம் உள்ளது இங்கே நாம் சுமார் 1085 வெப்பநிலையைக் கொண்டிருப்பாதாக பார்க்கிறோம் இது எல்லாம் டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை மேலும் நம்மிடம் 1453 உள்ளது 1453ºC என்பது நிக்கல் உருகு நிலையாகும் 1085ºC என்பது காப்பர் உருகு நிலையாகும் நாம் பொதுவாகப் பார்ப்பது இந்த சிஸ்டத்திற்கான ஒரு வரைபடம் இது கொஞ்சம் சரியானது போல் தெரிகிறது இது கையால் வரையப்பட்ட ஒரு வரைபடம் ஆனால் இது அடிப்படையில் ஒரு ஃபேஸ் டையக்ரம் ஆகும் காப்பர் நிக்கல் அமைப்பு பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமானது ஏனெனில் அவற்றின் அணு எண்கள் க்றிஸ்டல் அளவுகள் மற்றும் க்றிஸ்டல் கட்டமைப்புகள் மிகவும் ஒத்தவை எனவே Z இன் அணு எண் 28 காப்பர் அணு எண் 29 ஆகும் மேலும் இவை இரண்டும் FCC அமைப்பைக் கொண்டுள்ளன இதன் விளைவாக நாம் நிக்கலை காப்பரில் போட ஆரம்பிக்கலாம் மற்றும் நாம் நிக்கலைச் சேர்ப்பதைத் தொடரலாம் இது ஒரு திடமான தீர்வு என்று கருதப்படுகிறது எனவே க்றிஸ்டல் கட்டமைப்பில் நாம் சில காப்பர் அணுக்களை நீக்கி சில நிக்கல் அணுக்களை சேர்க்கிறோம் இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதால் நாம் 100 காப்பரிலிருந்து 100 நிக்கல் வரை செல்லலாம் மேலும் அவை ஒன்றொடு ஒன்று முழுமையாகக் கரைந்துவிடும் இந்த சிஸ்டமில் நடப்பது பல சிஸ்டம்களுக்கு பொருந்தாது எனவே நாம் இந்த வகையான வரைபடத்தைப் பெறுகிறோம் இது பைனரி ஐசோமார்பஸ் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது பைனரி ஐசோமார்பஸ் சிஸ்டம் காப்பர் மற்றும் நிக்கலுடன் தொடர்புடைய மாறுபட்ட விவரங்கள் இருப்பதால் இது நிகழ்கிறது நாம் இந்த சிஸ்டத்தை இங்கே பெறுகிறோம் நாம் அதிக வெப்பநிலைக்குச் செல்லும்போது என்ன நடக்கிறது நாம் திரவ நிலையை அடைகிறோம் எனவே உண்மையில் 1453 க்கு மேல் வெப்பநிலை இருந்தால் திரவ கட்டத்தில் இருப்போம் நாம் 1453 க்கு மேல் இருந்தால் நாம் திரவ கட்டத்தில் இருந்தால் கம்போசிஷன் என்ன என்பது முக்கியமல்ல நாம் 1453 க்குக் கீழே இறங்கினால் நிச்சயமாக அது முக்கியமாகும் பின்னர் அது கம்போசிஷனைப் பொறுத்து தொடங்குகிறது ஆனால் நாம் ஒரு திரவ மற்றும் திடமான கட்டத்தின் கலவைகளைக் கொண்டு இதனை தொடங்கலாம் ஆனால் அது 1453 க்கு கீழே இல்லை இது கம்போசிஷனைப் பொறுத்தது நாம் 1085 க்கு கீழே சென்றால் நமக்கு திடமான ஃபேஸ் மட்டுமே இருக்கும் எனவே இது திடமானது எனவே இதை நாம் α என்று அழைப்போம் எனவே இது α கட்டம் இடைநிலை வெப்பநிலையில் நாம் இரண்டு கட்டங்களும் α திரவத்தைக் கொண்டிருக்கிறோம் மேலும் இது இப்படித்தான் நிகழ்கிறது மேலும் நாம் எந்தவொரு கம்போசிஷனையும் எடுக்கலாம் எனவே சில கம்போசிஷன்களில் C0 ஐ எடுத்துக் கொள்வோம் C0 பற்றி நாம் சில விவாதங்களைச் செய்யலாம் இந்த தகவலை இதுபோன்று ஒன்றாக இணைத்து அதை ஒரு படமாக மாற்றி எந்த வெப்பநிலையில் எந்த ஃபேஸ் இருக்கம் என்பதை ஒரு ஃபேஸ் டையக்ரம் காட்டுகிறது நாம் மேற்க்கொள்ளகூடிய பிற சோதனைகள் உள்ளன எடுத்துக்காட்டாக ப்ரசர் பற்றி நமக்கு எப்பொழுதும் எச்சரிக்கை வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் இங்கே பார்க்கும் பெரும்பாலான மெட்டலார்ஜிக்கல் அமைப்புகளில் ப்ரசர் ஒரு அட்மாஸ்பியர் அளவில் இருக்கும் என்று அனுமானம் மேலும் இந்த அமைப்புகளில் இது பொதுவான மிகவும் ஏற்ற அனுமானமாகும் ஏனெனில் இது உருகிய உலோகம் திட உலோகம் மற்றும் உருகிய உலோகம் மேல் கூடுதல் ப்ரசரைச் சேர்ப்பது அல்லது வக்குவம் நிலையில் வைப்பதில் ஆர்வம் நமக்கு அதிகம் இல்லை பொதுவாக சில சிறப்பு விசயங்களும் இருக்கலாம் அதுவும் ஆர்வமுட்டுவதாக இருக்கலாம் பொதுவாக நாம் தொழில்களுக்கு செல்லப் போகும் பெரும்பாலான தொழிற்சாலைகள் அப்படி இல்லை இந்த உலோகங்களை உருவாக்கும் இடத்திற்கு நாம் சென்றால் அல்லது இந்த உலோக அமைப்புகளுடன் உருவாக்குகையில் அதன் இறுதி பயன்பாடு அறை வெப்பநிலை மற்றும் அட்மாஸ்பியர் ப்ரசரில் இருக்கும் எனவே ப்ரசர் பொதுவாக அட்மாஸ்பியர் அளவாகவே இருக்கிறது அங்கு நான் அதை செயலாக்குகிறோம் அதே போல் அதை பயன்படுத்துகிறோம் அது ஒரு அட்மாஸ்பியர் ப்ரசர் அளவில் எடுத்துக்கொள்ளபடுகிறது எனவே ஒரு அட்மாஸ்பியர் ப்ரசர் அளவில் ஒரு ஃபேஸ் டையக்ரம் வைத்திருப்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் வெப்பநிலை மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நாம் ஒரு பகுதியை அதிக வெப்பநிலையில் பயன்படுத்தி குறைந்த வெப்பநிலையில் இந்த பகுதியை நாம் பல முறை பயன்படுத்துகிறோம் எனவே வெப்பநிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நாம் ரசாயன பொறியாளர்கள் அல்லது வேதியியலாளர்கள் பயன்படுத்தும் சிஸ்டம்களுக்கு சென்றால் அவர்கள் பெரும்பாலும் திரவங்கள் மற்றும் வாயுக்களுடன் வேலை செய்கின்றனர் அவற்றின் ப்ரசர் மிக முக்கியமான அளவுருவாகும் ப்ரசரை மாற்றுவதன் மூலம் அதன் செயல்கள் மாறி சிஸ்டத்தை வியத்தகு முறையில் மாற்றலாம் வேதியியல் பொறியியல் சிஸ்டம்களைப் பார்க்கும்போது சில டிஸ்டிலேசன் செயல்முறையை கையாள்கிறார்கள் அவர்கள் கச்சா எண்ணெய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல்வேறு செயல்முறைகளைச் செய்து கச்சா எண்ணெய் முதலியவற்றின் பல்வேறு பகுதிகளை வெளியேற்றுவதற்காக செய்தனர் எனவே வெப்பநிலை மற்றும் ப்ரசர் இரண்டும் முக்கியமானதாக இருக்கிறது ப்ரசர் பொதுவாக ஒரு அட்மாஸ்பியர் அளவில் அமைக்கப்படுகிறது ஆனால் குறைந்தபட்சம் நாம் அதை மனதில் கொள்ள வேண்டும் இது ஃபேஸ் டையக்ரம் என்று அழைக்கப்படுகிறது இது பெரும்பாலும் சமநிலை வரைபடம் என்றும் அழைக்கப்படுகிறது இது சில நேரங்களில் கான்ஸ்டிடுயுசனல் டையக்ரம் என்றும் அழைக்கப்படுகிறது தெர்மொடைனமிக்ஸ் செயல்முறையால் நமக்கு தெரிவிக்கப்படும் தகவல்களை நாம் சித்திரமாக வெளிப்படுத்துவது ஒரு வழியாகும் எனவே நாம் பொதுவான சொல்லும் வார்த்தை ஃபேஸ் டையக்ரம் இதுதான் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே அடுத்த ஸ்லைடில் நாம் இந்த ஃபேஸ் டையக்ரமிலிருந்து இந்த H பகுதியை பெரிதாக்குவோம் எடுத்துக்காட்டாக ஃபேஸ் டையக்ரமின் இந்த பகுதியை பெரிதாக்கலாம் இந்த ஃபேஸ் டையக்ரமிலிருந்து நாம் என்ன தீர்மானிக்க முடியும் என்பதை தீர்மானிக்கலாம் எனவே அதைப் பெரிதாக்கலாம் அதை நாம் கொஞ்சம் விரிவாக விவாதிக்கலாம் மேலும் குறிப்பாக மைக்ரோஸ்ட்ரக்சர் தொடர்பாக என்ன ஃபேஸ்கள் உள்ளன எந்த அளவீடுகளில் ஃபேஸ்கள் உள்ளன மற்றும் தொடர்புடைய அளவுகள் போன்றவைகளைப் பார்க்கலாம் இது ஆர்வமிக்க மற்றும் நாம் பார்க்க விரும்பும் ஒன்று மேலும் இந்த சூழலில் நாம் ஒரு நேரத்தில் இந்த ஒரு வெப்பநிலையை நாம் அடிக்கடி கவனித்தில் கொள்கிறோம் எனவே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சிஸ்டமைப் பார்ப்பது வசதியானது நாம் இங்கே சில வெப்பநிலையை எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்த வெப்பநிலையில் சிஸ்டமைப் பார்க்கலாம் பின்னர் நாம் சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் குளிர்ப்படுத்தலாம் பின்னர் இந்த குறைந்த வெப்பநிலையில் சிஸ்டமை பார்ப்போம் எனவே ஒவ்வொரு முறையும் அதன் வெப்பநிலையை வெப்பநிலையால் பார்க்கிறோம் எனவே அந்த நேரத்தில் சிஸ்டமில் என்ன நடக்கிறது என்பது அந்த வெப்பநிலையுடன் தொடர்புடைய ஹரிசாண்டல் கோடுடன் தொடர்புபடுத்த முடியும் மேலும் அது ஒரு நிலையான வெப்பநிலையில் இருப்பதால் இது ஒரு ஐசோதெர்ம் என்றும் அந்த ஹரிசாண்டல் கோடு ஒரு டை லைன் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே அதை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் பின்னர் நாம் என்ன செய்யலாம் என்பது பற்றிய ஒரு யோசனை நமக்கு கிடைக்கும் எனவே நாம் இந்த வரைபடத்தை சிறிது பெரிதாக்கி அங்கிருந்து அதை உருவாக்கப் போகிறோம் எனவே y அச்சில் மீண்டும் வெப்பநிலை உள்ளது மற்றும் x அச்சில் கம்போசிஷன் உள்ளது வெப்பநிலையானது டிகிரி சென்டிகிரேட்டிலும் மற்றும் நிக்கல் கம்போசிஷன் எடை குறிப்பிடப்படுகிறது மேலும் ஃபேஸ் டையக்ரமின் பெரிதாக்கப்பட்ட பகுதியைப் பார்க்கிறோம் இது ஒரு முழுமையான ஃபேஸ் டையக்ரம் அல்ல நான் அதில் ஒரு பகுதியை வரையப் போகிறேன் எனவே இது இங்கே புள்ளியிடப்பட்டதாக நாம் கருதுகிறோம் அது எதையோ நோக்கி செல்கிறது மேலும் இது ஃபேஸ் டையக்ரமின் ஒரு பகுதி மட்டுமே எனவே இப்போது நம்மிடம் சில கம்போசிஷன் C0 இருப்பதாகவும் அது ஒரு C0 இல் நாம் பணிபுரியும் கம்போசிஷன் ஆகும் என்றும் கருதுவோம் அதுதான் நாம் பணிபுரியும் கம்போசிஷன் மற்றும் நாம் அதை குளிர்விக்கத் தொடங்குகிறோம் நாம் சிஸ்டத்தை T1 என்ற வெப்பநிலையில் எடுத்துக்கொண்டால் இது T1 வெப்பநிலை ஆகும் நாம் சிஸ்டமை T1 வெப்பநிலை வைத்து சமநிலையைத் தேடும்போது முழு சிஸ்டமும் திரவ நிலையில் இருப்பதை நாம் காண முடியும் எனவே இது இங்கே திரவமாக இருக்கிறது முந்தைய விஷயத்தில் இதை நாம் பார்த்தோம் இங்கே குறிக்கப்பட்ட இது திரவ பிளஸ் α எனவே இதை இங்கே பார்ப்போம் மேலும் T1 இல் இருக்கும்போது அது அனைத்தும் திரவ நிலையில் உள்ளது ஒருமுறை இந்த வெப்பநிலையை விட இங்கே குறைந்தாலோ இந்த வெப்பநிலையை விட இங்கே சற்று உயர்ந்தாலோ வெப்பநிலை பகுதியில் இந்த புள்ளியிலிருந்து இங்கே இந்த புள்ளிவரை வெப்பநிலை குறைந்து காணப்படும் மேலும் அது திரவ மற்றும் α நிலையில் இருக்கும் நமது சிஸ்டமானது திரவ மற்றும் α நிலையில் இருக்கும் நம்மிடம் சிறிது அளவு திரவம் சில அளவு α இருக்கும் ஒருமுறை இந்த வெப்பநிலைக்குக் கீழே குறைத்தால் முழு பொருளும் திடமாக இருக்கும் மற்றும் அது அனைத்தும் α ஆக இருக்கும் எனவே இப்படிதான் சிஸ்டம் செயல்படுகிறது மேலும் திரவ நிலையிலிருந்து வெப்பநிலையை நாம் குறைக்கும்போது திரவ நிலையில் இவை அனைத்தும் C0 கம்போசிஷனில் ஒரே மாதிரியாக இருக்கும் இறுதியாக நாம் α நிலையில் இருக்கும்போது அது C0 கம்போசிஷனில் ஒரே மாதிரியாக இருக்கும் நாம் அதை மெதுவாகச் செய்யும் பொழுது இதை ஒரு சமநிலை செயல்பாட்டில் மேற்கொள்ளும் பொழுது அதை எல்லாம் மிகக் குறைந்த ஆற்றல் நிலையில் அடங்க அனுமதிக்கிறோம் பின்னர் நாம் தொடங்கும்போது இவை அனைத்தும் C0 கம்போசிஷனில் திரவமாக இருக்கும் நாம் இறுதியாக FCC கட்டமைப்பை பெறலாம் அதை நாம் α என்று அழைப்போம் ஏனெனில் இது ஒரு திடமான கரைசல் ஆகும் மேலும் அந்த திடமான கரைசலில் காப்பர் மற்றும் நிக்கல் ஆகியவை ஒரே மாதிரியான கம்போசிஷன் C0 உடன் அந்த திடப்பகுதி முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும் சிறிய ஏற்ற இறக்கத்துடன் ஆனால் பொதுவாக அது சரியாகவே இருக்கும் நாம் அதைச் சமநிலையற்ற குளிரூட்டும் செயல்முறையைச் செய்தால் நாம் ஏற்ற இறக்கங்களைக் கொண்டிருப்போம் நாம் C0 மற்றும் அதன் கம்போசிஷன் விட உயர்ந்த பகுதிகளாகவும் C0 ஐ விட குறைவாக இருக்கும் மற்ற பகுதிகள் மற்றும் கம்போசிஷன் இருக்கும் நமக்கு இது போன்ற சில வேறுபாடுகள் இருக்கும் எனவே நாம் குளிர்ச்சியைத் தொடங்கும்போது ஒரு சமநிலை செயல்முறைகளாக என்ன நடக்கிறது என்றால் நாம் இந்த வெப்பநிலையை அடைகிறோம் எனவே என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்து கொள்ள நாம் அந்த வெப்பநிலையில் ஒரு டை லைன் வரைய வேண்டும் நாம் குளிர்விக்கத் தொடங்கும்போது என்ன நடக்கும் திரவ கம்போசிஷன் இந்த கோட்டுடன் நகர்கிறது அதிலிருந்து வெளியேறும் திடமானது இந்த கோட்டுடன் கம்போசிஷனில் நகரும் எனவே வெளிவரும் முதல் திடமானது உண்மையில் இந்த கம்போசிஷனை இங்கே கொண்டுள்ளது இது முதலில் வெளிவரும் திடத்தின் கம்போசிஷனாகும் எனவே இதை Cα என்று அழைக்கிறோம் அந்த நேரத்தில் திரவத்தின் கம்போசிஷன் C0 ஆகும் வேறு எந்த கட்டத்திலும் அது அப்படியே இருக்கும் வேறு எந்த வெப்பநிலையிலும் இந்த 2 கம்போசிஷன்களும் இருக்கும் எனவே இது வேறு சில நேரங்களில் இது Cα ஆகவும் மற்றும் இது C திரவமாக இருக்கும் எனவே Cα என்ற புள்ளி இந்த வழியில் நகரத் தொடங்குகிறது இது இவ்வாறு சென்று இறுதியில் இந்த C0 ஐ அடைகிறது மேலும் இது ஒரு சமநிலை செயல்முறை என்பதால் இந்த டை லைன் இதைப் பற்றி நாம் புரிந்து கொள்ள உதவுகிறது ஆரம்பத்தில் Cα கம்போசிஷன் அதிகமாக இருந்தது Cα டிஃப்யுசன் செயல்பாட்டால் அதன் நிலை வேறுபட்டு திரவ திடமானதாக மாறுகிறது இது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் இதுவே இந்த கம்போசிஷன் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு காரணமாகும் ஏனினும் லேயர் லேயராக பார்த்தால் அது சற்று வித்தியாசமான கம்போசிஷனுடன் இருக்கிறது இது தொடர்ந்து மாறுகிறது பின்னர் நாம் இந்த C0 கம்போசிஷனைப் பெறுகிறோம் மேலும் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள இந்த ஃபேஸ் டையக்ரம் இவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது எந்த நேரத்திலும் வெவ்வேறு ஃபேஸ்களின் ஒப்பீட்டு அளவுகளையும் நாம் காணலாம் எனவே எடுத்துக்காட்டாக இந்த வெப்பநிலையில் ஏதேனும் ஒன்றை நாம் விரும்பினால் T1 என எடுத்துக்கொள்ளுவோம் இது T2 T2 இல் எவ்வளவு திரவம் இருக்கிறது எவ்வளவு திடத்தன்மை இருக்கிறது என்பதை அறிய விரும்பினால் நாம் ஒரு லிவர் ரூல் அல்லது தலைகீழ் லிவர் ரூல் என்பதை பயன்படுத்துகிறோம் மேலும் திரவத்தின் எடைப் பங்கு Cα க்கு சமமாக இருக்கும் எனவே நான் இதை α1 மற்றும் இதை α0 என்று அழைக்கிறேன் எடுத்துக்காட்டாக α1 C0 Cα1 Cliquid பார்க்கலாம் இது அந்த லிவரின் எதிர் பக்க தாங்கியுள்ள எடை அதனால்தான் நம்மிடம் Cα1 C0 Cα1 Cl உள்ளது இது திரவத்தின் எடைப் பகுதியை நமக்குத் தருகிறது இது நாம் அறிந்திருக்க வேண்டியது இல்லை இந்த நேரத்தில் நாம் இந்த கணக்கீட்டில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் ஃபேஸ் டையக்ரம் இப்படிதான் செயல்படுகிறது என்பதுதான் முக்கியம் மேலும் இது வழக்கமான சிஸ்டம்களில் மிகவும் எளிமையான ஃபேஸ் டையக்ரமாகும் நாம் ஃபேஸ் டையக்ரமில் இன்னும் பல அம்சங்களைக் பார்க்கலாம் இங்கே நாம் வெறுமனே ஒரு லிக்விட் ஃபேஸ் திரவ பிளஸ் α ஃபேஸ் மற்றும் ஒரு α ஃபேஸ் ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறோம் மேலும் அது முழு கம்போசிஷனிற்கும் ஒரே மாதிரியாக உள்ளது பல சிஸ்டம்களில் நம்மிடம் பல ஃபேஸ்கள் உள்ளன அவை வெவ்வேறு வெப்பநிலைகளில் வெவ்வேறு கம்போசிஷன்களில் காண்பிக்கப்படும் மேலும் இவை அனைத்தும் தெர்மொடைனமிக்ஸில் இருந்து கணக்கிடப்பட்டு அதை ஒரு யோசனையாக மாற்றி அது ஒரு வரைப்படமாக மாற்றப்படுகின்றன அது அதன் கம்போசிஷன் வெப்பநிலை மற்றும் தெர்மொடைனமிக்ஸை வெளிப்படுத்துகிறது எனவே இந்த தெர்மொடைனமிக்ஸ் மற்றும் ஃபேஸ் டையக்ரம்களின் அழகு இதுதான் மேலும் அது சிஸ்டம்களில் என்ன சாத்தியம் என்று நமக்கு தெரிவிக்கிறது அதுதான் நமக்கு முக்கியம் இது சிஸ்டம்களில் என்ன சாத்தியம் மற்றும் சிஸ்டம் எந்த திசையில் நகரும் என்பதை இது நமக்கு தெரிவிக்கிறது இப்போது தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு வழங்கியதைப் பார்த்தால் இது இந்த ஃபேஸ் டையக்ரம் ஆகும் நானோ தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பதற்கான காரணம் நாம் நானோஸ்கேலுக்குச் செல்லும்போதுதான் விளங்கும் எடுத்துக்காட்டாக ஒரு சிஸ்டத்தின் ஃபேஸ் டையக்ரமை நானோஸ்கேல் மற்றும் மேக்ரோஸ்கோபிக் அளவில் பார்த்தால் அதன் விவரம் புரியும் நாம் பார்ப்பது நானோ அளவிலான தோற்றமாகும் ஏனென்றால் நானோ அளவிலான சில ஆற்றல் கருத்தாய்வுகளின் காரணமாக அதிக ஆற்றல்கள் நாம் பார்க்கிறோம் அந்த சிஸ்டமில் நிலையானதாகக் கருதப்பட்ட சில ஃபேஸ்கள் மற்றும் சிஸ்டத்தில் மேக்ரோ அளவிலான க்ரைன்கள் இருக்கும் இந்த சிஸ்டம்களில் மற்ற ஃபேஸ்களுக்கு இடையில் மைக்ரோ அளவிலான க்ரைன்களைக் கொண்டிருக்கும் இதைப் போல நாம் இங்கே சொன்னது போல் நம்மிடம் திரவ பிளஸ் α மற்றும் α உள்ளது மேலும் α ஃபேஸ் ஒரு β ஃபேஸ் மற்றும் γ ஃபேஸ்மாக இருக்கும் வேறு சில சிஸ்டம் நம்மிடம் இருக்கலாம் எனவே ஒரு கற்பனையான அமைப்பு உள்ளது அதில் நமக்கு α ஃபேஸ் β ஃபேஸ் மற்றும் γ ஃபேஸ் உள்ளது என்று சொல்லலாம் மேலும் நாம் பொதுவாக இது மிகவும் நிலையானது இது அடுத்த மிக நிலையானது மற்றும் இது ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் அடுத்த மிக நிலையானது எனவே பொதுவாக நாம் அந்த குறிப்பிட்ட சிஸ்டமை எடுத்துக் கொண்டால் நாம் α ஃபேஸ் மட்டுமே பார்ப்போம் ஆனால் நாம் நானோஸ்கேலுக்குச் சென்றால் என்ன நடக்கும் என்றால் நாம் அந்த சிஸ்டமைக் காணலாம் இதில் நானோஸ்கேலில் இந்த ஆர்டர் மாற சாத்தியமுள்ளது மேலும் திடீரென்று நாம் β ஃபேஸ் γ ஃபேஸ் பின்னர் α ஃபேஸ் ஆகியவற்றைக் காணலாம் அது எளிதாக அவ்வாறு நடக்கலாம் எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் நானோஸ்கேலின் அளவிடுகளில் உள்ள நானோஸ்கேல் சிஸ்டமுக்கு அதே சிஸ்டத்தின் அளவீடு கொண்ட ஒரு சாம்பிள் ஒரே சிஸ்டத்திற்கான நானோஸ்கேல் அளவு கொண்ட சாம்பிள் திடீரென்று β ஃபேஸ் என்பதை நாம் எளிதாகப் பார்க்கலாம் மேலும் நாம் α வை பார்க்கும் வாய்ப்பில்லை வேறு எதுவும் மாறவில்லை நாம் சிறிய அளவிற்குச் சென்று பார்த்தால் சிறிய அளவிலான காரணத்தால் திடீரென ஃபேஸ் டையக்ரம் பற்றிய நம்முடைய எதிர்பார்ப்பு திடீரென மாறுகிறது நாம் உண்மையில் சிஸ்டமில் பெறுவது வேறுபட்டது மேலும் நாம் சொன்ன விஷயத்தை திரும்பி பார்த்தால் நம்மிடம் தெர்மொடைனமிக்ஸ் உள்ளது அது சமநிலையை விளைவிக்கிறது இது நமக்கு ஒரு குறிப்பிட்ட மைக்ரோஸ்ட்ரக்சர் அளிக்கிறது மேலும் சில பண்புகளைப் பெறுகிறோம் இப்போது ஃபேஸ் மற்றும் மைக்ரோஸ்ட்ரக்சர் என்பதால் எந்த ஃபேஸ்கள் உள்ளன அவை எவ்வாறு பரந்துகிடக்கின்றன என்று பார்க்க முடிகிறது இப்போது திடீரென்று நாம் காணப்போகும் ஃபேஸ்கள் உண்மையில் வேறுபட்டவை ஏனெனில் நாம் நானோஸ்கேலுக்குச் செல்கிறோம் ஏனெனில் இது தெர்மொடைனமிக்ஸ் சமன்பாட்டில் சில ட்ம்ஸ்களின் ஒப்பீட்டு தாக்கத்தை மாற்றியுள்ளது மேலும் திடீரென்று மேக்ரோ அளவில் நிலை குறைவானதாக இருந்த ஒரு ஃபேஸ் இப்போது நானோஸ்கேலில் மிகவும் நிலையானதாக கருதப்படுகிறது அந்த சிஸ்டத்தின் மைக்ரோஸ்ட்ரக்சர் திடீரென்று வேறுபட்டு காணப்படுகிறது மைக்ரோஸ்ட்ரக்சர் வேறுபட்டால் சிஸ்டமின் பண்புகள் வித்தியாசமாக இருக்கும் என்று நாம் உறுதியாக நம்பலாம் என்று நாம் கிட்டத்தட்ட சொல்லலாம் மேலும் நானோஸ்கேல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இறுதியில் சுவாரஸ்யமான பண்புகள் கொண்ட பொருட்கள் வேண்டும் எனவே முன்பு நாம் மேக்ரோஸ்கேலில் இந்த மெட்டீரியல்களைப் பற்றி ஆராயும் போது நாம் ஒரு குறிப்பிட்ட அளவிலான பண்புகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தோம் இப்போது திடீரென்று நாம் நானோஸ்கேலுக்குச் சென்றுள்ளதால் நானோஸ்கேலில் வெவ்வேறு ஃபேஸ்கள் கிடைத்து வருவதால் நாம் முற்றிலும் புதிய பண்புகளைப் பெறுகிறோம் அதனால்தான் நானோ பொருள் நமக்கு மிகவும் சுவாரஸ்யமாகி வருகிறது அதே கம்போசிஷன் நானோஸ்கேலுக்குச் செல்வதன் மூலம் முற்றிலும் மாறுபட்ட பண்புகளை நமக்கு வழங்குகிறது சுருக்கமாக தெர்மொடைனமிக்ஸ் நமக்கு குறிக்கிறது என்னவென்றால் என்ன நிலையான ஃபேஸ்கள் இருக்கப் போகின்றன சிஸ்டமில் நிலையானதாக இருக்கப் போகும் ஃபேஸ்கள் என்ன மேலும் தெர்மொடைனமிக்ஸ் நமக்கு என்ன குறிக்கிறது ஃபேஸ் டையக்ரம் வரைபடமாக நமக்கு தெர்மொடைனமிக்ஸ் பற்றிய தகவல்களை தருகிறது இது சிஸ்டத்தில் உள்ள தகவல்கள் மற்றும் அதில் என்ன சாத்தியம் என்பதை நமக்குக் கூறுகிறது மேலும் இது ஒரு வழியில் அதை எப்போதும் முன்வைக்கிறது மற்றும் சிஸ்டத்தில் உள்ள சாத்தியக்கூறுகளின் வரம்பைப் பார்க்க முடியும் மேலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாமே அளவிட முடியும் ஒரு சிஸ்டம் நமக்கு ஒரு மைக்ரோஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட வகை மைக்ரோஸ்ட்ரக்சரை சிஸ்டம் நமக்கு வழங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது எந்த ஃபேஸ் இருக்கும் அந்த ஃபேஸ் டையக்ரமில் வேறு என்ன தகவல்கள் கிடைக்கும் என்பதைப் பார்க்கலாம் எந்த ஃபேஸ்கள் உள்ளன என்பதை இது நமக்குச் சொல்ல உதவுகிறது இது என்ன ஃபேஸின் கம்போசிஷன் என்பதை நமக்குத் தெரிவிக்கிறது மேலும் திரவ கம்போசிஷன் மற்றும் α கம்போசிஷன் பற்றிக் கூறுகிறது இது என்ன ஃபேஸ்கள் உள்ளன லிக்விட் ஃபேஸ்களா லிக்விட் பிளஸ் α ஃபேஸ்களா அல்லது α ஃபேஸ்களா என்பதைத் தெரிவிக்கின்றன அதில் என்ன கம்போசிஷன் என்பதை விளக்குகின்றன அது லிக்விட் பிளஸ் α ஃபேஸாக இருந்தால் அந்த லிக்விட் கம்போசிஷன் α கம்போசிஷன் மற்றும் தற்போதுள்ள ஃபேஸ்களின் ஒப்பீட்டு அளவுகளை இது நமக்குக் கூறுகிறது அதையும் நாம் கணக்கிட முடியும் நாம் உண்மையில் அந்த சிஸ்டமைப் பார்க்க முடியும் இதுவே அதில் இருக்கும் எடை அடிப்படையிலான திரவ ஃபேஸ் மற்றும் α ஃபேஸாகும் மேலும் ஃபேஸ்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மைக்ரோஸ்ட்ரக்சர் என்பதையும் நாம் பார்த்தோம் பண்புகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இது மெட்டீரியல் சயின்ஸில் முக்கிய அம்சமாகும் நாம் இறுதியில் பண்புகளை விரும்புகிறோம் ஏனென்றால் அந்த பண்புகள் தேவைப்படுவதால் சில பண்புகள் தூண்டபடுகின்றன அந்த பண்புகளுடன் மெட்டீரியல்கள் தேவை மேலும் இது மெட்டீரியல் சயின்ஸ்க்கு பின்னால் உள்ள அடிப்படை அதனால் சில சுவாரஸ்யமான பண்புகளைக் கொண்டு வரலாம் பின்னர் யாராவது அதற்கான பயன்பாட்டைக் காணலாம் அதுவும் நடக்கக்கூடும் ஆனால் பொதுவாக இதுதான் இங்கே யோசனை மேலும் நாம் நானோஸ்கேலுக்குச் செல்லும்போது மேக்ரோ அளவைக் காட்டிலும் தெர்மொடைனமிக்ஸ் உறவுகளின் சில அம்சங்களை அதிகப்படுத்துவதன் மூலம் அமைப்பின் தெர்மொடைனமிக்ஸை இது பாதிக்கும் என்பதால் வெவ்வேறு ஃபேஸ்களின் ஒப்பீட்டு நிலைத்தன்மையை நாம் உண்மையில் மாற்றலாம் நாம் மற்ற ஃபேஸ்களை மிகவும் நிலையானதாக மாற்றலாம் இது மிகவும் முக்கியமானது எனவே நாம் சிஸ்டத்தில் எதிர்பார்க்காத ஒரு மைக்ரோஸ்ட்ரக்சரைப் பெறலாம் மேலும் அதனுடன் நாம் பண்புகளை முழுவதுமாக மாற்றலாம் எனவே நாம் சிஸ்டத்தின் பயன்பாட்டை மாற்றலாம் இது தெர்மொடைனமிக்ஸ் மற்றும் ஃபேஸ் டையக்ரமின் நானோஸ்கேலின் தாக்கமாகும் மற்றும் இது நாம் பயன்படுத்தக்கூடிய இறுதி பயன்பாட்டை எவ்வாறு பாதிக்கிறது என்றும் பார்த்தோம்